வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி சேவைகளை நிர்வகித்தல் மற்றும் இன்றைய உலகில் சேவை வணிகத்தில் உள்ள சமகால சிக்கல்கள் என்ற இந்த சுவாரஸ்யமான தலைப்பில் நாங்கள் உரையாடுகிறோம் இந்த வாரத்தின் இறுதிப் பகுதியிலும் இந்த அமர்விலும் அடுத்த அமர்விலும் நாம் ஏற்கனவே தொட்டுப் பார்த்த சுய சேவை தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு பகுதியைப் பற்றிப் பேசுவோம் ஆனால் உண்மையில் இந்த இரண்டு அமர்வுகளின் சிறப்பம்சமாக சமூக அறிவியல் மேலாண்மை தொழில்துறை பொறியியல் மற்றும் பல்வேறு துறைகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்களிக்கும் பல புதிய ஆராய்ச்சிகள் புதிய முன்னேற்றங்கள் மற்றும் பல நுண்ணறிவுகள் ஆகியவற்றின் சிறப்பம்சமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சேவை அறிவியல் களத்தில் உள்ள பிற துறைகள் உண்மையில் பல ஸ்பான்சர்கள் பல கல்வியாளர்கள் பல நிறுவனங்கள் ஸ்பான்சர்கள் பங்கேற்பாளர்கள் என SSMED என்று அழைக்கப்படும் ஒரு புதிய குறியீடு உள்ளது மற்றும் SSMED என்பது சர்வீஸ் சயின்ஸ் மேனேஜ்மென்ட் இன்ஜினியரிங் மற்றும் டிசைனைக் குறிக்கிறது இது முதல் வாரத்தில் நாங்கள் உள்ளடக்கிய விஷயத்தை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது அந்த சேவையை இன்று ஒரு அமைப்பு தயாரிப்பு சேவை அமைப்பு என்று கருத வேண்டும் மேலும் அது பல்வேறு கோணங்களில் பார்க்கப்பட வேண்டும் மேலும் இந்த பல ஒழுங்கு அணுகுமுறை சேவை அறிவியல் களத்தை மிக விரைவாக வளப்படுத்துகிறது மற்றும் இந்த இரண்டு அமர்வுகளின் போது சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் முதலில் நான் முன்பு காட்டிய இந்த ஸ்லைடை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த குறிப்பிட்ட ஸ்லைடின் கடைசி இரண்டு தொகுதிகளை மட்டுமே நான் காட்டுகிறேன் செயல்திறனையும் உற்பத்தித்திறனையும் அதிகரிக்க விரும்பும் போது மறுவடிவமைப்பு செய்யும் இந்த இரண்டு பகுதிகளிலும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் ஒன்று மதிப்பு கூட்டல் அல்லாத படிகளை நீக்குகிறது அதாவது நாங்கள் வெவ்வேறு நிலைகளைச் சரிக்க முயற்சிக்கிறோம் இதனால் வாடிக்கையாளர் நாங்கள் தூண் என்று பேச்சுவழக்கில் அழைக்கும் இடத்திலிருந்து வெளியேற வேண்டியதில்லை எனவே தொடு புள்ளிகளின் எண்ணிக்கையைக் குறைத்து ஒவ்வொரு தொடு புள்ளியையும் மேலும் விரிவானதாகவும் திறமையானதாகவும் ஆக்குங்கள் எனவே தொடு புள்ளிகளில் அதிக திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் நாங்கள் குறைந்த சேவையைப் பற்றிப் பேசினோம் என்பதை நினைவில் கொள்கிறோம் அந்த அணுகுமுறை இந்த செறிவூட்டப்பட்ட தொடு புள்ளிகளால் உதவுகிறது அங்கு சேவை ஊழியர்கள் பல திறமையானவர்கள் மற்றும் அவர்கள் உண்மையில் ஒருவருக்கொருவர் பொறுப்பேற்க முடியும் தேவைக்கேற்ப ஒரு நிபுணர் குழுவால் உணவுப் பந்து மைதானத்தில் ஒரு திரவம் உருவாகும் எனவே பந்து கைவிடப்படவில்லை மற்றும் வாடிக்கையாளர் சேவை செயல்முறையின் மூலம் மென்மையான ஓட்டத்தைப் பெறுகிறார் இப்போது நாங்கள் முன்பு விவாதித்த இந்த விஷயங்கள் இந்த சுவாரஸ்யமான சுய சேவைப் பகுதியைப் பற்றி சுருக்கமாக விவாதித்தோம் இது SST என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்ட சுய சேவை இது முக்கியமாக சேவை அமைப்பிலிருந்து திரும்பத் திரும்பச் செய்யக்கூடிய நிலையான பதிலை உறுதி செய்வதற்காக செய்யப்படுகிறது மற்றும் நான் உதாரணங்களை எடுத்துக் கொள்ளும்போது நாங்கள் ஏன் அப்படிச் சொல்கிறோம் என்பதை நீங்கள் உடனடியாகப் பார்ப்பீர்கள் இது வெளிப்படையாக செலவைக் குறைக்கிறது எனவே சேவை விலை குறைக்கப்படலாம் சில சமயங்களில் புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளரை சுய சேவைக்காக ஊக்குவிப்பது உண்மையில் நிறுவனத்தை வேறுபடுத்தலாம் மற்றும் நீங்கள் ஒரு போட்டி நன்மையை வழங்கலாம் ஒரு சிறந்த உதாரணம் டெல் கணினி தேர்வு மெனுக்களை கிளிக் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணினிகளை ஆன்லைனில் உள்ளமைக்க Dell கணினி அனுமதித்தது எனவே நீங்கள் CPU அளவைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் நீங்கள் கிராஃபிக் திறனைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் நினைவக அளவைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் திரையின் அளவு முனைய வடிவமைப்பு மற்றும் பலவற்றைத் தேர்ந்தெடுத்து கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் உங்கள் விருப்பப்படி கணினியை உருவாக்கவும் என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே நீங்கள் லைன் சிஸ்டம் டிசைனரின் முடிவாகிவிட்டீர்கள் மேலும் வாடிக்கையாளர் டெல்ஸ் கம்ப்யூட்டர்கள் முந்தைய கம்ப்யூட்டர்களின் பணியாளர்கள் முன்பு செய்த சில செயல்பாடுகளைச் செய்கிறார் அந்த நாட்களில் ஐபிஎம் கூட தனிப்பட்ட கணினி வணிகத்தில் இருந்தது ஆனால் அவை விநியோகஸ்தர்கள் மற்றும் முகவர்கள் மற்றும் பலவற்றின் மூலம் வாடிக்கையாளரை சென்றடையும் பாரம்பரிய கட்டமைப்பையும் கொண்டிருந்தன எனவே உள்ளமைவு வேலைகளை ஐபிஎம் போன்ற நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் விநியோகஸ்தர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் அவர்களின் ஊழியர்கள் விற்பனை ஊழியர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வாடிக்கையாளர் தானே எடுத்துக்கொண்டனர் எனவே வாடிக்கையாளர் முன்பு பணியாளர்கள் செய்த பல வேலைகளைச் செய்திருந்தாலும் உண்மையில் வாடிக்கையாளர் எரிச்சலடைவதற்குப் பதிலாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மிகவும் சிறப்பாக உணர்ந்ததாக ஒரு ஆய்வு காட்டுகிறது ஏனெனில் அவர்கள் செயல்பாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணர்ந்தனர் அவர்கள் தங்கள் சொந்த கணினியை உருவாக்குவதில் பங்கேற்றதாக உணர்ந்தனர் அது உரிமையின் உணர்வை மேம்படுத்தியது எனவே ஒட்டுமொத்தமாக இது டெல்லுக்கு ஒரு வேறுபாட்டை உருவாக்கியது மற்றும் அது அவர்களுக்கு ஒரு போட்டி நன்மையை உருவாக்கியது எனவே இது ஒரு வரைபடமாகும் இது வாடிக்கையாளர் பங்கேற்பின் வெவ்வேறு நிலைகள் இருக்கக்கூடும் என்பதைக் காட்டுகிறது எனவே குறைந்த மட்டத்தில் வாடிக்கையாளர் மிகவும் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கிறார் அவர்கள் உணவை ஆர்டர் செய்கிறார்கள் மற்றும் பல பெரும்பாலான விஷயங்கள் நிறுவனத்தின் ஊழியர்களால் செய்யப்படுகின்றன மறுபுறம் வாடிக்கையாளரின் அதிக ஈடுபாடு இருக்கலாம் அங்கு பெரும்பாலான வேலைகள் வாடிக்கையாளரால் செய்யப்படும் மற்றும் இவை உயர் மற்றும் SST என அழைக்கப்படும் அரங்கங்களாகும் நாம் விவாதித்த நன்மைகள் ஆனால் நாம் அதை மீண்டும் பார்க்கலாம் உதாரணமாக உங்களிடம் வாரத்தில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடத்தில் 365 நாட்களும் ஏடிஎம் இயந்திரம் இருந்தால் நீங்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியதில்லை கவனமின்மையைப் பொறுத்துக்கொள்ள வேண்டியதில்லை சில நாட்களில் சொல்பவரிடமிருந்து அல்லது தவறான நடத்தையில் இருந்து உங்களிடம் மிகவும் நிலையான மிகவும் நம்பகமான சேவை உள்ளது இது ஏடிஎம் ஆகும் இது இப்போது நாடு முழுவதும் நன்கு அறியப்பட்ட மற்றும் கிராமப்புறங்களில் கூட கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்புடன் பயன்படுத்தப்படுகிறது இப்போது விஷயங்களில் ஒன்று வெளிப்படையாக நாங்கள் சுய சேவை தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தும் போதெல்லாம் பயனர்களிடையே நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அளவு திறன் உள்ளது என்பதை உடனடியாகக் காண்கிறோம் எனவே சுய சேவை தொழில்நுட்பத்தை செயல்படுத்த வாடிக்கையாளர் கல்வி ஒரு முக்கிய பகுதியாகும் வாடிக்கையாளருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் விமான நிலையத்தில் நீண்ட வரிசையில் நிற்பதற்குப் பதிலாக அதிக நேரம் எடுத்துக்கொள்வது ஏர்லைன்ஸ் தரப்பிலிருந்தும் விமான நிலையத் தரப்பிலிருந்தும் நிறைய ஊழியர்களை ஈடுபடுத்துவதுடன் சில நிச்சயமற்ற நிலைகளை அறிமுகப்படுத்துவதும் பல சேவைகளில் உள்ள நன்மைகள் தெளிவாக உள்ளன விமானங்களின் சரியான நேரத்தில் வருகை மற்றும் புறப்பாடு சுய சரிபார்ப்பு அல்லது இணையச் சரிபார்ப்பு அல்லது தொலைபேசி சரிபார்ப்பு அல்லது இரண்டின் கலவை போன்ற தொழில்நுட்பங்களை மேலும் மேலும் பயன்படுத்துவதன் மூலம் அனைத்தையும் குறைக்கலாம் எனவே இவை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தரமான நல்ல தரமான உயர் தரமான சேவை அமைப்பிலிருந்து பதிலளிப்பதில் பங்களிக்க முடியும் அதனால்தான் அனைத்து சேவை செயல்முறைகளிலும் இந்த SST நிகழ்வுகளை மேலும் மேலும் பயன்படுத்துகிறோம் எனவே ஐரோப்பா முழுவதிலும் உள்ள உணவகங்களில் கூட SST இன் மிகவும் பிரபலமான வரிசைப்படுத்தல் டேபிளே ஒரு பகுதியைக் கொண்டுள்ளது அங்கு டச் பேட் டேப்லெட் நிறுவப்பட்டுள்ளது அங்கு பல்வேறு மெனு உருப்படிகள் அன்றைய புதுப்பிப்புகளுடன் காட்டப்படுகின்றன இன்று சிறப்பு மெனு காண்பிக்கப்படும் அதில் உள்ள அனைத்து பொருட்கள் குறிப்பிட்ட உணவைப் பற்றிய அனைத்து விவரங்களும் உங்கள் அட்டவணையில் இருந்து பல்வேறு மொழிகளில் தேடலாம் இந்த சுய சேவை டேப்லெட் மற்றும் டேப்லெட்டுடன் ஒருங்கிணைக்கும் டேபிள் டாப் மூலம் உங்கள் டேபிளில் நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆர்டர் பின்தளத்தை அடைந்து நீங்கள் டெலிவரி கவுண்டரில் சென்று அதைச் சேகரிக்கலாம் அல்லது பரிமாறலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மக்கள்தொகையில் தனிப்பட்ட சேவை இல்லாததால் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் மற்றும் நார்வே போன்ற குறைந்த மக்கள்தொகை நாடுகள் மேலும் அதிகமான உணவகங்கள் பல்வேறு வகையான SST வசதிகள் மற்றும் சுய சேவையைப் பயன்படுத்துகின்றன இருப்பினும் மக்கள் நன்றாக உணர்கிறார்கள் அவர்கள் சேவை அமைப்பிலிருந்து நம்பகமான பதிலைப் பெறுகிறார்கள் எனவே SST அல்லது செல்ஃப் சர்வீஸ் டெக்னாலஜி சிஸ்டம்களை நாம் நிலையான மறுமொழி அமைப்புகள் அல்லது நிரல் மறுமொழி அமைப்பு என்று அழைக்கலாம் எனவே பல்வேறு இடங்களில் உயர் வழிகளில் டோல் கேட் என்று சொல்வது போன்ற நிலையான பதில் அமைப்பு இப்போது தானியங்கி முறையில் உள்ளது எனவே நீங்கள் ஒரு நபருக்குச் சென்று பணம் செலுத்த வேண்டியதில்லை தேவையான தொகையில் சில நாணயங்களை எறிந்தால் கேட் தானாகவே திறக்கும் மற்றும் நீங்கள் ஓட்டுகிறீர்கள் இப்போது வாகன நிறுத்துமிடங்கள் கூட உள்ளன நீங்கள் நுழையும்போது நீங்கள் டிக்கெட்டை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் வெளியே செல்லும்போது நீங்கள் டிக்கெட்டை மற்றொரு இயந்திரத்தில் செருகுவீர்கள் நீங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதைக் காட்டுகிறது நீங்கள் ஸ்லாட்டின் வழியாக நாணயங்களை வைத்து கேட் திறக்கிறது இப்போது இவை நாம் அழைக்கும் நிலையான பதில் SST இன் நிகழ்வுகள் ஆனால் அல்லது நிலையான வரிசை ஆனால் மாறி வரிசை மற்றும் மாறி வரிசை நிகழ்வுகள் சுய சரிபார்ப்பு அல்லது ATM போன்றவை இருக்கலாம் இவை அனைத்தும் மாறி வரிசையாகும் ஏனென்றால் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு தேவைகள் உள்ளன யாரோ ஒருவர் தங்கள் இருப்பை சரிபார்க்க விரும்பலாம் யாராவது இருப்பை சரிபார்க்க விரும்பலாம் மற்றும் கொஞ்சம் பணம் எடுக்கலாம் நிலையான தொகைகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட விரைவான ஊதிய வசதியை யாரோ ஒருவர் பயன்படுத்தலாம் யாரோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அதற்கு வெளியே வைத்திருக்கலாம் எனவே நீங்கள் 15400 ரூபாயை எடுக்க விரும்பினால் விரைவான கட்டணத்தைப் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த மாறி பதில்கள் அனைத்தும் ஏடிஎம் அமைப்பிலிருந்து கிடைக்கும் சுய சரிபார்ப்பு யாரோ ஒருவர் இரண்டு விமானங்களை இணைத்துச் செல்ல விரும்பலாம் அல்லது யாரேனும் ஒரு விமானத்திற்காகச் சோதனை செய்யலாம் யாரோ ஒருவர் சாமான்களை சோதனை செய்யாமல் செக் இன் செய்யலாம் யாரோ ஒருவர் சாமான்களைச் சரிபார்க்க விரும்பலாம் எனவே இவை மாறி வரிசை சுய சேவை தொழில்நுட்ப அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அடிப்படையில் SST எனவே வாடிக்கையாளர் ஒரு பணியாளரின் பங்கை ஓரளவுக்கு ஆற்றுவார் இப்போது ஒரு பணியாளராக நாங்கள் விரிவாக விவாதித்தோம் சேவையில் உள்ள மக்களின் பிரச்சினைகளைப் பார்க்கும்போது சேவையின் உற்பத்தித்திறன் மற்றும் சேவையின் தரம் ஆகியவை சேவை பணியாளர்களையே அதிகம் சார்ந்துள்ளது அதனால்தான் சில சமயங்களில் திருப்தியான வாடிக்கையாளர்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்று மக்கள் கூறுகிறார்கள் திருப்தியான ஊழியர்களால் இந்த மக்கள் மேலாண்மை சிக்கல்கள் மற்றும் சேவைத் துறையில் உள்ள குறிப்பிட்ட சவால்கள் அனைத்தையும் அடுத்த அமர்வில் பார்ப்போம் ஆனால் வாடிக்கையாளர்கள் சேவை ஊழியர்கள் உற்பத்தித்திறனைப் பாதிக்க முடியும் என்றால் சேவையின் தரம் மற்றும் விளைவைப் பாதிக்க முடியும் என்றால் வாடிக்கையாளர்கள் செயல்பாட்டைச் சரியாகச் செய்யத் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் விவாதிக்கும் இந்த வரைபடத்திலிருந்து இது தெளிவாகிறது எனவே நீங்கள் கிராமப்புறங்களில் ஏடிஎம் பயன்படுத்த விரும்பினால் அங்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் எளிதாக பயன்படுத்த முடியும் வெளிப்படையாக நீங்கள் ஏடிஎம் ஐ முடிந்தவரை நட்பாகப் பயன்படுத்த வேண்டும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு அதைச் சரியாகப் பயன்படுத்த சில பயிற்சிகளையும் அளிக்க வேண்டும் எனவே இந்தத் திறன் உருவாக்கம் முக்கியமானது மற்றும் வெளிப்படையாக மகிழ்ச்சியின் தொடர்ச்சியான உணர்வு அல்லது குறைந்தபட்ச அளவு திருப்தி இருக்க வேண்டும் அதனால் நான் நீடிக்கும் உறவு மற்றும் இரு தரப்பினரும் மற்றவற்றுடன் இணைந்து செயல்பட முடியும் எனவே நீங்கள் இயந்திரத்தைக் கிளிக் செய்யத் தொடங்காமல் கணினியில் உள்ள நிறுவனத்தை நீங்கள் உண்மையில் அனுபவிக்கிறீர்கள் மற்றும் அதாவது பயனர் இடைமுக வடிவமைப்பில் நிறைய சவால்கள் உள்ளன எனவே இந்த மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் வடிவமைப்பு இப்போது தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட்ட சேவையின் களத்தில் மிகவும் சுவாரஸ்யமான ஆய்வு மற்றும் ஆராய்ச்சித் துறையாக மாறி வருகிறது எனவே SST கள் வாடிக்கையாளர் ஈடுபாட்டின் இறுதி வடிவத்தை சுருக்கமாகக் கூறுகின்றன உதாரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் தற்போதைய இருப்புத் தொகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் மக்கள் வங்கிக்குச் சென்று வரிசையில் நின்று தங்கள் பாஸ்புக்கைப் புதுப்பித்துக்கொண்டனர் இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பான கடவுச்சொற்கள் மற்றும் பலவற்றின் மூலம் அழைக்கலாம் மற்றும் நீங்கள் அணுகலாம் உங்கள் தொலைபேசியுடன் தொடர்புகொள்வதில் இருப்புத் தகவலை நீங்கள் அணுகலாம் ஆனால் பின் இறுதியில் வங்கியின் கணினி உள்ளது எனவே இவை IVR அமைப்பு என அழைக்கப்படுகின்றன உதாரணமாக ஊடாடும் குரல் பதில் அமைப்பு இப்போது வங்கிகள் மொபைல் தொலைபேசி நிறுவனங்கள் அல்லது பிற சேவைகளின் வாடிக்கையாளர் சேவைத் துறைகளால் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே பரிவர்த்தனையின் அடிப்படையானது எங்கெல்லாம் SST அனுபவத்தைப் பெறுவது போன்ற தகவலாக இருந்தால் சில அனுபவமிக்க சேவைகள் எடுத்துக்காட்டாக நீண்ட விமானப் பயணத்திற்குப் பின் சோர்வடைந்த பயணிகளுக்கு பாத மசாஜ் அல்லது பின் மசாஜ் போன்ற சில அனுபவமிக்க சேவைகள் இப்போது SST ஆகக் கிடைக்கின்றன சில நாணயங்கள் மற்றும் நீங்கள் சிறப்பு நாற்காலியில் உட்கார்ந்து நீங்கள் மெனுவைத் தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் நீங்கள் விரும்பும் வகையான மசாஜ் செய்யலாம் ஆனால் SSTயின் தீமைகள் உள்ளன இது நேரம் மற்றும் செலவு சேமிப்பு அல்லது நெகிழ்வுத்தன்மை அல்லது வசதி போன்ற அனைத்து நன்மைகளும் அல்ல ஏனெனில் பொதுவாக மனித சேவைச் சூழலில் உங்களால் இயலாது நள்ளிரவில் கூட உங்கள் வங்கி இருப்பைக் கேட்கலாம் ஆனால் சமீப காலம் வரை பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற குறைபாடுகள் உள்ளன இந்த இரட்டைச் சரிபார்ப்பு அமைப்புகள் போன்றவை அறிமுகப்படுத்தப்படும் வரை டெலி பேங்கிங் அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கைப் பயன்படுத்த மக்கள் தயங்கினர் அவர்கள் ரகசியமாக இருந்தால் அது சமரசமாகிவிடும் வேறு யாரேனும் ஒருவர் கணக்கை ஹேக் செய்து அவர்களது பணத்தை எடுத்துச் செல்லலாம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் மற்றும் செக்கிங் சிஸ்டம்ஸ் டபுள் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் மற்றும் பலவற்றின் சிறந்த பயன்பாடு மூலம் அந்த சாத்தியக்கூறுகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன ஆனால் எஸ்எஸ்டியைப் பயன்படுத்தும்போது வாடிக்கையாளர் தரப்பில் கவலை மற்றும் மன அழுத்தத்தின் உயரம் மற்றும் அளவு இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு புள்ளியாக உள்ளது எனவே வரிசைப்படுத்தல் உத்தியில் அதை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் மேலும் சில சேவைகள் சமூகமாக பார்க்கப்படலாம் அனுபவங்கள் மற்றும் எனவே மக்கள் மக்களுடன் சமாளிக்க விரும்புகிறார்கள் எனவே பல வங்கிக் கிளைகளில் ஏடிஎம்கள் பயன்படுத்தப்படும்போது இந்தியாவில் பணம் செலுத்துவோரின் எண்ணிக்கையைக் குறைத்திருப்பதை நான் அறிவேன் ஆனால் சில நகர்ப்புறங்களில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் முதுமைக் குடிமக்களுக்கான காலனிகள் அதிகம் உள்ள இடங்களில் இப்போது வங்கிகள் சரியாகச் சொல்பவர்களை அல்ல உறவு நிர்வாகிகளைப் போலவே திரும்பக் கொண்டு வந்துள்ளன ஏனெனில் சில சமயங்களில் இந்த சுயவிவரத்தின் வாடிக்கையாளர்கள் அவர்கள் மற்ற மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவார்கள் அவர்கள் தங்கள் வங்கிச் சேவையைச் செய்யும்போது சில சிட் சாட் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் முடிந்தவரை SST இல் எனவே SST ஐப் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதைத் தீர்மானிப்பதற்கு முன் கணினி நம்பகத்தன்மையுடன் செயல்படும் இந்த எளிய கேள்விகளை நாம் சரிபார்க்க வேண்டும் பதில் மீண்டும் மீண்டும் மீண்டும் சிறப்பாக இருக்கும் என்பது தனிப்பட்ட மாற்றுகளை விட SST சிறந்தது இப்போது இங்கே நாம் ஒரு சமூக பொருளாதார பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் மனித கோணத்தை மறந்துவிடக் கூடாது எனவே பொருளாதார ரீதியாக ஆட்டோ மெஷினாக மாற்றுவது நன்மை பயக்கும் என்றாலும் அது வாடிக்கையாளரின் மனதில் சில அமைதியான எரிச்சலை உருவாக்கலாம் எனவே நீங்கள் சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் பார்க்க வேண்டும் மற்றும் மிக முக்கியமாக நாம் ஒரு SST ஐப் பயன்படுத்தும் போது மீட்பு அமைப்பு இருக்க வேண்டும் எனவே கணினி தோல்வியுற்றால் மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்கும் எனவே இது SST பற்றியது இந்த அமர்வை இந்த விவரங்கள் ஸ்லைடுடன் முடிக்கிறேன் இது உங்களுக்குக் காட்டும் பாரம்பரிய வழி மதிப்பு நிறுவனங்களில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் இந்த நிறுவனத்தை நடுவில் வைத்திருக்கிறோம் நிறுவனத்திற்கு சப்ளையர்களிடமிருந்து உள்ளீடுகள் உள்ளன அவை செயல்முறை செயல்பாடுகள் மற்றும் சந்தைப்படுத்தல் சேனல் மூலம் மாற்றப்படுகின்றன எனவே இது விநியோகச் சங்கிலி மற்றும் இது நீங்கள் அடையும் விநியோகச் சங்கிலி நுகர்வோர் எனவே இந்த விஷயத்தில் நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே உள்ள தெளிவான வேறுபாட்டை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நாங்கள் சொல்வது போல் அட்டவணை பரிமாற்றம் முழுவதும் தேடப்படுகிறது அதாவது நமக்கும் அவர்களுக்கும் ஒருவித பிளவு உள்ளது இப்போது நான் பல முறை விட்டுவிட்டேன் மற்றும் அதன் பல்வேறு அம்சங்களை விளக்கி அடுத்த அமர்வில் இந்த தர்க்கத்தை புதிய தர்க்கத்தை நாங்கள் எடுக்கப் போகிறோம் இந்தத் தடையை நாங்கள் கலைக்க விரும்புகிறோம் வாடிக்கையாளர் இருக்க விரும்பவில்லை செயலற்றது வாடிக்கையாளர் செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இன்றைய உலகில் பல வணிகங்களில் அந்த சேவை சார்ந்த தத்துவத்துடன் இந்த வாடிக்கையாளரை பல நன்மைகளுடன் இணை உருவாக்குபவராக நாங்கள் கொண்டு வருகிறோம் அதையே அடுத்த அமர்வில் எடுத்துக்கொள்வோம்